இந்த காணொளி விரிவுரைக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த காணொளி விரிவுரை முந்தைய விரிவுரையின் தொடர்ச்சியாகும் முந்தைய விரிவுரையில் நாம் பிசிக்கலி அன்குலோனபுல் ஃபங்ஷன்ஸ் அதைப்பற்றி விவாதித்தோம் எவ்வாறு ஆத்தன்டிகேஷன் மற்றும் செக்யூரிட்டி ஆகியவற்றில் இதை பயன்படுத்துவது முக்கியமாக ஐஓடியில் பயன்படுத்தப்படும்லைட் வெயிட் டிவைஸ்ஹலான ஏட்ஜ் டிவைஸ்கலில் இதை பயன்படுத்துவதுஅதுமட்டுமல்லாமல் அங்கே பொதுவாக பயன்படுத்தப்படும் இரண்டு வகையான பியூஎஃப் ஒன்று ஆர்பிட்டர் பியூஎஃப் மற்றொன்று ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப் இதைப் பற்றியும் குறிப்பிட்டுள்ளோம் சென்ற விரிவுரையின் நிறைவுற்ற பகுதியிலிருந்து இந்த விரிவுரையை நாம் தொடங்க இருக்கின்றோம் ஆர்பிட்டர் பியூஎஃப் மற்றும் ரிங் ஆசிலேட்டர் பி யூ எஃப் இதைப்பற்றி அதிகப்படியான தகவல்களை காண இருக்கின்றோம் இதற்கிடையில் உள்ள வேறுபாடுகளைப் பற்றியும் இதை பயன்படுத்தி ஆத்தன்டிகேஷன் வழிமுறையை உருவாக்குவது மற்றும் இதில் உள்ள குறைபாடுகள் மற்றும் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதைப்பற்றி பார்க்க இருக்கின்றோம் முன்பு பார்த்த ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப்பை நினைவு கூர்ந்தால் அது இது மாதிரி தோற்றமளித்தது அங்கே தொடர்ச்சியாக ரிங் ஆசிலேட்டர் இடம்பெற்றிருந்தது இங்கே பார்த்தோமேயானால் என் ஆசிலேட்டர் இடம்பெற்றுள்ளது மற்றும் ஒவ்வொரு ரிங் ஆசிலேட்டர் குறைந்தது மூன்று இன்வெர்ட்டர் கேட்டை பெற்றுள்ளது மற்றும் மூன்றாவது இன்வெர்டரின் வெளியீடானது திரும்பவும் முதலாவது இன்வெர்ட்டர் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது அனைத்து ஆசிலேட்டரின் வெளியீடுகளும் மல்டிபிளக்ஸ்ஸருடன் இணைக்கப்பட்டுள்ளது இது இரண்டு என் பை டு பிட் மல்டிபிளக்ஸ்ஸராக காண்பிக்கப்பட்டுள்ளது இதை நாம் என் பிட் மல்டிபிளக்ஸ்ஸஸ் என்று அழைக்கின்றோம் அதன் பிறகு நாம் ஒரு பிட் கவுண்டர் மற்றும் ரெஸ்பான்ஸ் ஆகியவற்றை பெற்றுள்ளோம் ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப் இந்த மாதிரியாக தோற்றமளிக்கின்றது குறிப்பாக இந்த ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப் இதை இயக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் என்யபல் சிக்னலை இதற்கு அளிக்கவேண்டும் பொதுவாக என்யபல் பூஜ்ஜியத்தில் இருந்து ஒன்றாக மாற்றம் செய்யப்படுகின்றது அதுமட்டுமல்லாமல் அதற்கான சேலஞ்ச்செய்யும் குறிப்பிட வேண்டும் பொதுவாக இங்கு சவாலாக கருதப்படுவது என்னவென்றால் எவ்வாறு என்ஆசிலேட்டரிலிருந்துஇரண்டு ரிங் ஆக்சிலேட்டரை தேர்ந்தெடுப்பது அதாவது கொடுக்கப்பட்டுள்ள என் ரிங் ஆசிலேட்டரிலிருந்து இரண்டை மட்டும் தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் சவாலாக கருதப்படுகின்றது உதாரணத்திற்கு நான் ரிங் ஆசிலேட்டர் 2 மற்றும் ரிங் ஆசிலேட்டர் என் இந்த இரண்டையும் தேர்ந்தெடுத்துள்ளோம் என்யபல் சிக்னல் ஆனது ஒன்றாக இருக்கும் பொழுது பியூஎஃப் ஆரம்ப நிலை மீண்டுமொரு உள்ளீட்டை வெளியீட்டில் இருந்து பெற்றிருக்கின்றது இதன் விளைவாக நாம் ஸ்கொயர்அலை வடிவத்தை பெறுகின்றோம் இது பியூஎஃப்பின்வெளியீடாக பெறப்படுகின்றது முந்தைய விரிவுரையில் விவாதித்து போன்று இந்த அலை வடிவத்தின் அதிர்வெண் ஆனது பியூஎஃப் உருவாக்கப்படும் வழிமுறையை பொறுத்துள்ளது உதாரணத்திற்குஇதில் ஒரு கெபாசிட்டன்ஸ் இடம்பெற்றுள்ளது என்பதை முன்பே நாம் குறிப்பிட்டுள்ளோம் த்ரஸ்ஹோல்ட் வோல்டேஜில் மற்றும் நானோ ஸ்கேல்இந்த வகையான பண்புகளால் இந்த ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப்பின் அதிர்வெண்கள் மாற்றப்படுகின்றது ஆகவேநமக்கு என் ரிங் ஆசிலேட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிலேட்டரில் இருந்து நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் ஒவ்வொரு ஆசிலேட்டரும் வேறுபட்ட அதிர்வெண்களை உருவாக்குகின்றது இப்பொழுது நாம் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு சேலஞ்ச் ஆனது உண்மையில் 2 ரிங் ஆஸிலேட்டர்களை ரேண்டம் முறையில் தேர்ந்தெடுக்கும் எனவே எங்கள் விவாதத்தில் ரிங் ஆஸிலேட்டர் 2 மற்றும் என் ஆகியவற்றைக் கருத்தில் கொண்டோம் மேலும் இந்த உள்ளார்ந்த பண்புகள் காரணமாகரிங் ஆஸிலேட்டர் 2 மற்றும் என் இவற்றால் உருவாக்கப்படுகின்ற அலைவடிவத்தின் அதிர்வெண் வேறுபட்டதாக இருக்கும் இப்போது இங்கே செய்யப்படுவது என்னவென்றால் ரிங் ஆசிலேட்டர் 2 மற்றும் ரிங் ஆசிலேட்டர் என் இவற்றை மல்டிபிளக்ஸ் செய்ய ஒரு மல்டிபிளெக்சர் உள்ளது எனவேஆர் ஏ மற்றும் ஆர் பிஇரண்டிலிருந்து நாம் பெறுவது சதுர அலைவடிவங்கள் முதலாவதுஇந்த ஆர் ஏ இந்த ரிங் ஆசிலேட்டர் 2 காரணமாகவும் பெறப்பட்டது இரண்டாவது ரிங் ஆசிலேட்டரை அதன் வெளியீட்டில் மாற்றிய மல்டிபிளெக்சர்கள் மற்றும் இந்த மல்டிபிளெக்சர் என் ரிங் ஆசிலேட்டரை ஆர் க்கு மாற்றியுள்ளது இப்பொழுது நம்மிடையே இரண்டு கவுன்டர்கள் உள்ளன இந்த இரண்டு கவுண்டர்களும் பூஜ்ஜியத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றன இது ரிங் ஆசிலேட்டரிலிருந்து பெறப்படுகின்ற ஒவ்வொரு பீரியாடிக் அல்லது ஒவ்வொரு பாசிட்டிவ் பல்செய்யும் கவுண்ட் செய்ய ஆரம்பிக்கின்றது எனவே நமக்குத் தெரிந்த விஷயம் என்னவென்றால்இரண்டு ரிங் ஆசிலேட்டர்கள் அவற்றின் உள்ளார்ந்த பண்புகள் காரணமாக வெவ்வேறு அதிர்வெண்களில் இயங்குவதால் இந்த இரண்டு கவுண்டர்கள் பின்னர் 1 அல்லது 2 வினாடிகள் போன்ற காலம் வேறுபட்ட எண்ணிக்கை மதிப்பைப் பெறும் இப்போது இதை அடிப்படையாகக் கொண்டு 1 அல்லது 2 வினாடிகள் சென்றபிறகு ஒரு ஒப்பீடு செய்து இந்த இரண்டு கவுண்டர்களில் எது உயர்ந்தது என்பதை தீர்மானிப்போம் அதன்படி 1 அல்லது 0 வெளியீட்டைக் கொடுப்போம் எனவே இந்த சேலஞ்சின் ரெஸ்பான்ஸ் ஆனது ஒன்று மற்றும் எங்கள் எடுத்துக்காட்டில் ஒரு வரிசை 0 இந்த கவுண்டருடன் தொடர்புடைய அதிர்வெண் FA அதிக மதிப்பைக் கொண்டிருந்தால் இது வெளியீடு ஒன்றை வழங்குகின்றது இல்லையெனில் வெளியீடு பூஜ்ஜியத்தை வழங்குகின்றது இங்கே நாம் காணும் விஷயம் என்னவென்றால் வன்பொருள் சாதனம் இந்த ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப்பை செயல்படுத்தும் பின்னர் பயன்படுத்தப்படும்போது ஒரு பயன்பாடு இந்த பி பி யூ எஃப்பாக ஆக இருக்க முடியாது ஒரு சேலஞ்சை தேர்வுசெய்யவும் குறிப்பாக இந்த இரண்டு ரிங் ஆக்சிலேட்டரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படி தேர்வு செய்யும்போது அது வெளியீடு ஒன்று அல்லது பூஜ்ஜியத்தை வழங்குகின்றது இப்போது இந்த ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப்பின் முழு நோக்கம் அல்லது முந்தைய வீடியோவில் குறிப்பிட்டுள்ளபடி இந்த ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப்பின் முழு தனித்துவமும் என்னவென்றால் இந்த வெளியீட்டு ரெஸ்பான்ஸ் ஆனது அந்த குறிப்பிட்ட சாதனத்தின் செயல்பாடாக இருக்கும் என்னிடம் இரண்டு ஒத்த சாதனங்கள் இருந்தால் இந்த சாதனங்கள் ஒவ்வொன்றும் ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப்பை கொண்டிருந்தால் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட சேலஞ்ச்சுக்கும் எனக்கு வித்தியாசமானரெஸ்பான்சைக் கொடுக்கும் எனவே என்ன செய்யப்படுகிறது என்றால் இந்த சேலஞ்ச் எனக்கு ஒரு பிட் ரெஸ்பான்சைக் கொடுக்கிறது எனவே நாம் உண்மையில் இந்த ரிங் ஆசிலேட்டரை பல்வேறுபட்ட ரெஸ்பான்ஸ்களுடன் இயக்கினால் பெரிய வெளியீட்டு ரெஸ்பான்ஸ்சை உருவாக்க முடியும் எடுத்துக்காட்டாக நான் தொடர்ந்து வெவ்வேறு சேலஞ்ச்சுகளைத் தேர்ந்தெடுத்தால் எனக்கு ஒரு பெரிய அளவிலான ரெஸ்பான்ஸ்கள் கிடைக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ்சும் மற்றொன்றிலிருந்து தனித்துவமானதாக இருக்கும் எனவே நாங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் உண்மையில் ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப்பின் பல்வேறு பண்புகளைப் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட கட்டுரையை குறிப்பிடுவோம் "பிசிக்கலி அன்குலோனபுல் ஃபங்ஷன்ஸ் பார் டிவைஸ் ஆதென்டிகேஷன் மற்றும் சீக்ரெட் கீ ஜெனரேஷன்" இது பேராசிரியர் தேவதாஸ் எழுதியது டிஏசி 2007 எனவே இந்த கட்டுரை ஒரு ரிங் ஆசிலேட்டர் பி எஃப் வெர்டெக்ஸ் 4 எஃப் ஏ செயல்படுத்துவதைக் காட்டுகிறது எனவே அவை இதுபோன்ற 15 சாதனங்களை ஒப்பிட்டுப் பார்த்தன இந்த சாதனங்கள் அனைத்தும் சரியாக ஒரே மாதிரியானவை மேலும் அவை ஒவ்வொரு எஃப் ஏவிலும் 1024 ரிங் ஆசிலேட்டர்களை செயல்படுத்தின இதன் பொருள் அங்கு என்என்பது 1024 ஆகும் மேலும் 3 இன்வெர்ட்டர்களுக்கு பதிலாக அவர்கள் 5 இன்வெர்ட்டர்களைப் பயன்படுத்தியதாகவும் எனவே ஒவ்வொரு ரிங் ஆசிலேட்டருக்கும் 5 இன்வெர்ட்டர்கள் மற்றும் ஒரு அண்ட் கேட் இருப்பதாகவும் அவர்கள் கூறினர் இந்த குறிப்பிட்ட வரைபடம் எதைக் காட்டுகிறது என்றால் இன்டர் சிப் மாறுபாடு அல்லது பியூஎஃப்பின்தனித்துவம் அல்லது பியூஎஃப்பின் ரெஸ்பான்சின் தனித்துவத்தைக் காட்டுகிறது சாதனம் ஏ மற்றும் சாதனம் பிக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சேலஞ்ச் ஆனது இந்த இரண்டு சாதனங்களுக்கும் அனுப்பப்படுகின்றது இந்த இரண்டு சாதனங்களின் ரெஸ்பான்ஸ்களும் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த இரண்டு ரெஸ்பான்ஸ்களுக்கு இடையிலான ஹமிங் டிஸ்டன்ஸ் கணக்கிடப்படுகின்றது இந்த குறிப்பிட்ட கிராஃப்ட் ஆனது 128 பிட்களுக்கான ரெஸ்பான்சைக் காட்டுகிறது இப்போது எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால் ஒரு நல்ல பியூஎஃப்புக்கு இன்டர் சிப் மாறுபாடு அதிகபட்சமாக இருக்க வேண்டும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஏயின் ரெஸ்பான்ஸ் பியின் ரெஸ்பான்ஸ்சிலிருந்து இருந்து முடிந்தவரை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதாகும் ஆகவேஒவ்வொரு ரெஸ்பான்ஸ்சின் 128 பிட்டையும் கருத்தில் கொண்டால் ஏ மற்றும் பிக்கு இடையில் அதிகபட்ச வேறுபாட்டைக் கொண்டிருக்க வெறுமனே ஏ மற்றும் பி 64 பிட்களில் மாறுபட வேண்டும் நாம் இங்கே பார்க்கும்போது எக்ஸ் அச்சு ஏ மற்றும் பிக்கு இடையிலான ஹமிங் டிஸ்டன்ஸ் காட்டுகிறது மற்றும் Y அச்சு பிராபபிலிடியை காட்டுகிறது ஹமிங் டிஸ்டன்ஸ்சின் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான இந்த அலைவடிவம் சராசரியாக 59 1னைக் கொண்டிருப்பதைக் காண்கிறோம் எனவே இது 64 ஆக இருந்திருக்க வேண்டும் ஆனால் 59 1 ஒரு நல்ல ஹமிங் டிஸ்டன்ஸ் ஆகும் எங்களுக்குத் தேவைப்படும் மற்றொரு சோதனை இன்ட்ரா சிப் மாறுபாடு ஆகும் எனவே இந்த இன்ட்ரா சிப் மாறுபாடு ஒரு பியூஎஃப்பை எப்படி மீண்டும் உருவாக்குகிறது அல்லது வலுவான தன்மையைக் காட்டுகிறது என்பது முந்தைய சொற்பொழிவில் காட்டப்பட்டுள்ளது எனவே நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி பியூஎஃப்பைக் கொண்ட ஒரு சாதனத்திற்கு பல் வேறுபட்ட சூழ்நிலைகளில்ஒரு நாள் அல்லது ஒரு மாதத்திற்குப் பிறகு அல்லது ஒரு வருடத்திற்குப் பிறகுநாங்கள் ஒரு சேலஞ்சை வழங்குகின்றோம் பின்னர் ரெஸ்பான்ஸை பெறுகின்றோம் நாம் பல்வேறுபட்ட பரிணாமங்களில் பார்த்தோமேயானால் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு சேலஞ்சை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதாவது 20 டிகிரி மற்றும் 1 2 வோல்ட் மின்னழுத்தமும் அந்த சாதனத்திற்கு கொடுக்கப்படுகின்றது அதுமட்டுமல்லாமல் வேறு ஒரு சேலஞ்சை அதே சாதனத்திற்கு 120 டிகிரி வெப்பநிலையில் மற்றும் 1 08 வோல்ட் மின்னழுத்தம் கொடுக்கப்படுகின்றது என்பது இந்த உதாரணத்தில் காட்டப்பட்டுள்ளது எனவே ஒரு நல்ல பியூஎஃப்பிலிருந்துஎதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால் அதே சேலஞ்சுக்கு ரெஸ்பான்ஸ் ஆனது குறிப்பிடத்தக்க அளவு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அது சூழ்நிலைகளில் தன்மைகளை அதாவதுவெப்பநிலை நேரம் மற்றும் உள்ளீட்டு மின்னழுத்தம் போன்றவைகளை சார்ந்து இருக்கக் கூடாது இந்த குறிப்பிட்ட வரைபடம் இன்ட்ரா சிப் ஹமிங் டிஸ்டன்ஸ் மாறுபாட்டின் மதிப்பீட்டைக் காட்டுகிறது எனவே இந்த இரண்டு சூழ்நிலைகளின் கீழ் அந்த ஒரே சேலஞ்சுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ்சுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கும் என்பதை இது உங்களுக்குக் கூறுகிறது அதாவது 20 டிகிரி1 2 வோல்ட் மற்றும் 120 டிகிரி 1 08 வோல்ட்டில் சேலஞ்ச் ஆனது வழங்கப்பட்டபோது வேறுபாடானது எவ்வாறு இருக்கும் என்பதை காட்டுகிறது எனவேபெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் வெவ்வேறான சூழ்நிலைகளைப் பொறுத்து ரெஸ்பான்ஸ் ஆனது மாறுதல் அடையாது என்பது பெரும்பாலும் தெரிகிறது எனவே இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ள அறிக்கைகளில் பியூஎஃப் ரெஸ்பான்ஸ்சின் 128 பிட்களில் சராசரியாக 0 61 பிட்கள் மாறுபாடு இருந்தது ஆகவே இப்பொழுது நாம் வெவ்வேறு வகையான பியூஎஃப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் எனவே இது ஆர்பிட்டர் பியூஎஃப் என அழைக்கப்படுகிறது மேலும் இது நாம் பார்த்த ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப் உடன் ஒப்பிடும்போது சில வேறுபட்ட பண்புகளைக் கொண்டுள்ளது எனவே ஒரு ஆர்பிட்டர் பியூஎஃப் அடிப்படையில் ஒரு சுவிட்சை அடிப்படையாகக் கொண்டது இந்த சுவிட்சில் இரண்டு மல்டிபிளெக்சர்கள்பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட வரைபடத்தை நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த இரண்டுக்கும் ஒரே உள்ளீடு வழங்கப்படுகிறது அதாவது பூஜ்ஜியம் வழங்கப்படுகின்றது மற்றும் அதே பூஜ்ஜியத்துடன் இது இணைக்கப்பட்டுள்ளது இந்த மல்டிபிளெக்சர்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்கிறது என்றால்அதனுடைய உள்ளீட்டை பொருத்து அதாவது பூஜ்ஜியம் அல்லது ஒன்றை பொருத்து உள்ளீட்டிலிருந்து வெளியீட்டிற்கு ஸ்விச் செய்கிறது ஆகவே உதாரணத்திற்குமல்டிபிளெக்சர்களை தேர்ந்தெடுக்கும் மல்டிபிளெக்சரின் செலக்ட் லைன் பூஜ்ஜியம் என்றால் அதன் பிறகு இந்த மல்டிபிளெக்சரில் இருக்கும் உள்ளீடுடானது அதனுடைய வெளியீட்டிற்கு அனுப்பப்படுகிறது மறுபுறம் மல்டிபிளெக்சரின் செலக்ட் லைன் ஒன்றாக ஆக இருந்தால் இந்த உள்ளீடான 2 வது உள்ளீட்டிலிருந்து வெளியீட்டிற்கு மாறப்படும் இப்போது ஒரு ஆர்பிட்டர் சுவிட்சில் இரண்டு மல்டிபிளெக்சர்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஒரே உள்ளீடு இரண்டு மல்டிபிளெக்சர்களுக்கும் ஸ்விச் செய்யப்படுகின்றது மற்றும் இரண்டு மல்டிபிளெக்சர்களும் ஒரே செலக்ட் லையனைக் கொண்டுள்ளன இரண்டு மல்டிபிளெக்சர்களுக்கிடையில் ஒரு சிறிய வேறுபாடு உள்ளது நீங்கள் பார்க்கும் விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு மல்டிபிளெக்சரிலும் உள்ளீட்டு லைன் உண்மையில் வித்தியாசமாக இணைக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக நீல கோடு இந்த மல்டிபிளெக்சரில் 0 உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே செலக்ட் லைன் பூஜ்யமாக இருக்கும் போது இது வெளியீட்டிற்கு ஸ்விச் செய்யப்படுகின்றது இந்த முறையில் நீலக்கோடு ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதேபோல் சிவப்பு கோடு இந்த முறையில் ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த குறிப்பிட்ட மல்டிபிளெக்சரில் பூஜ்ஜியம் ஆக உள்ளது ஆகவே செலக்ட் லைன் பூஜ்யமாக இருக்கும் போது இது ஒரு சிவப்பு கோடு மாறக்கூடிய தன்மை கொண்டது எனவே இந்த குறிப்பிட்ட சுவிட்சின் உள்கட்டமைப்புக்கு வெளியீடானது செலக்ட் லையனைப் பொறுத்தது இந்த செலக்ட் லைன் ஆனது பூஜ்ஜியமாக இருந்தால்இங்கே நீலக்கோடு மேலேயும் மற்றும் சிவப்பு கோடு கீழேயும் உள்ளது மறுபுறம் செலக்ட் லைன் ஆனது ஒன்றாக அமைக்கப்பட்டால் சிவப்பு கோடு மேலேயும் மற்றும் நீல கோடு கீழேயும் இருக்கும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் செலக்ட் லையனைப் பொறுத்து நாம் ஒவ்வொரு மல்டிபிளெக்சர்ஸ் வெளியீட்டிலும் நீலக்கோடு அல்லது சிவப்பு கோட்டை அனுப்புகிறோம் எனவேஆர்பிட்டர் சுவிட்ச் முதன்மையானதாக கருதப்படுகின்றது பின்னர் அது ஆர்பிட்டர் பி யூஎஃப்பை உருவாக்க பயன்படுகிறது ஆகவே இப்பொழுது இந்த குறிப்பிட்ட சுவிட்சைப் பற்றிய அடிப்படை அம்சம் என்னவென்றால் இந்த ஆர்பிட்டர் சுவிட்சை பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த வெளியீடுகளில் நீலமானது மேலே அனுப்பப்பட்டதா அல்லது சிவப்பு மேலே அனுப்பப்பட்டதா என்பது இந்த பி யூஎஃப்களின் சிறப்பியல்புகளைப் பொறுத்தது எனவே இந்த அடிப்படை ஆர்பிட்டர் சுவிட்சை பயன்படுத்தி நம்மால் ஒரு ஆர்பிட்டர் பி யூஎஃப்பை உருவாக்கமுடியும் வழக்கமாக ஒரு ஆர்பிட்டர் பி யூஎஃப் இது போன்று தோற்றமளிக்கின்றது ஆகவே உண்மையில் இதுபோன்ற பல சுவிட்சுகள் ஒன்றன்பின் ஒன்றாக உள்ளன ஒரு ஒற்றை உள்ளீடு ஆனதுஇரண்டு சுவிட்சிற்கும் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது முந்தைய ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளபடி ஒவ்வொரு சுவிட்சிற்கும் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு சுவிட்சிற்கும் எனவே எங்களிடம் ஒரு சேலஞ்ச் உள்ளது எனவே எங்களிடம் சேலஞ்சுகள் 0 அல்லது 1 உள்ளன மேலும் முக்கியமாக இந்த சேலஞ்சுகள் என்ன செய்கிறது என்றால் நீல கோடு அல்லது சிவப்பு கோடு முறையே மேல் அல்லது கீழ் மாற வேண்டுமா என்பதை தீர்மானிக்கிறது ஆகவே இந்த குறிப்பிட்ட சுவிட்சுக்கு நாங்கள் 0 ஐ வைத்துள்ளோம் எனவே இது நீலக்கோட்டை கீழே மற்றும் சிவப்பு கோட்டை மேலே மாற்றுகிறது இத்தகைய தொடர்ச்சியான சுவிட்சுகளுக்குப் பிறகு இறுதியில் ஒரு பிளிப் ஃப்ளாப் உள்ளது இது ஒரு டி ஃபிளிப் ஃப்ளாப் இந்த குறிப்பிட்ட டி ஃபிளிப் ஃப்ளாப் 1 அல்லது 0 வெளியீட்டை அளிக்கிறது ஆகவே அடிப்படையில் இரண்டு விதமான அம்சங்கள் இந்த மாதிரியான வடிவமைப்பை பி யூஎஃப் ஆக பயன்படுத்த அனுமதி வழங்குகின்றது இந்த சிக்னல்கள்அனைத்தும் இந்த சுவிட்சுகளின் வழியாக அனுப்பப்படுகின்றது இந்த சுவிட்சுகளின் வடிவமைப்பில் உள்ள நானோ அளவிலான மாறுபாடுகள் காரணமாக இந்த இரண்டு கோடுகள் சிவப்பு மற்றும் நீல கோடு வேறுபட்ட கடத்தும் வேகத்தை பெரும் அதாவது நாம் முன்பே பார்த்தது போல இந்த வகையான கட்டமைப்பை உருவாக்கும் போது ஏற்படும் மாறுதல்கள் அதாவது ரிங் ஆசிலேட்டர் மற்றும் இந்த மல்டிபிளெக்சர்களால் கொடுக்கப்பட்ட டிலே மற்றும் சிலிகானின் பலதரப்பட்ட உள்ளார்ந்த பண்புகள் மற்றும் உற்பத்தி செயல்முறைகள் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றன ஆகவே இதன் விளைவாக இது போன்று அடுக்கடுக்காக வைக்கப்பட்டுள்ள பலதரப்பட்ட பல சுவிட்சுகள் வழியாக செல்லும் பொழுது மற்ற லயன்களை விட இந்த நீலம் அல்லது சிவப்பு லயன்கள் வேகமாக வெளியீட்டை சென்றடையும் இப்போது இங்கே ஒரு டி ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளது இது இந்த இரண்டு லைன்களில் உண்மையில் எது வேகமானது மற்றும் அதற்கேற்ப 0 அல்லது 1 வெளியீட்டைக் கொடுக்கிறது இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் எவ்வாறு இயங்குகிறது இதைப் பயன்படுத்தி இந்த இரண்டு சிக்னல்களில் உண்மையில் எது வேகமானது என்பதை எப்படி கண்டறிவது என்பது பற்றிய கூடுதல் விவரங்களைப் பார்ப்போம் ஆகவே ஒரு டி ஃபிளிப் ஃப்ளாப்பை கருத்தில் கொள்வோம் மற்றும் நீல கோடு டி உள்ளீட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் சிவப்பு கோடு டைமர் உள்ளீட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும்வெளியீடானது ஒரு பிட்டைக் கொடுக்கும் இது 0 அல்லது 1 ஆக இருக்கலாம் இப்போது உள்ளீட்டுடன் இணைக்கப்பட்டுள்ள நீல லயன் சுவிட்சுகள் வெளியீட்டை முதலில் சென்றடைகிறது இதன் விளைவாக இது இவ்வாறு தோற்றமளிக்கின்றது நம்மிடையே உள்ள கிளாக் சிக்னலை விட டி ஃபிளிப் ஃப்ளாப் ஆனது முதலில் சென்றடைகிறது கிளாக் சிக்னல் பூஜ்ஜியத்தில் இருந்து ஒன்றுக்கு மாற்றம் செய்யும் பொழுது டி ஃபிளிப் ஃப்ளாப் எவ்வாறு வேலை செய்கிறது என்பது நமக்கு தெரியும் அதன் பிறகு டியில் உள்ள உள்ளீடு வெளியீட்டுடன் இணைக்கப்படுகின்றது கிளாக் சிக்னல் பூஜ்ஜியத்தில் இருந்து ஒன்றுக்கு மாற்றம் செய்யும் பொழுது டி லயனில் உள்ள சிக்னல் முதலில் சென்றடையும் இதன் விளைவாக வெளியீடானது ஒன்றாக இருக்கும் மறுபுறம் பார்த்தோமேயானால்கிளாக் சிக்னல் பூஜ்ஜியத்தில் இருந்து ஒன்றுக்கு மாற்றம் செய்யும் பொழுது கிளாக் சிக்னல் முதலில் சென்றடைந்தால் இதன் விளைவாக வெளியீடானது பூஜ்ஜியமாக இருக்கும் அதுமட்டுமல்லாமல் டியில் உள்ள மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கும் இதன் விளைவாக க்யூ வின் வெளியீடு பூஜ்யமாக இருக்கும் ஆகவே இந்த பல்வேறு சுவிட்சுகளுக்கு வழங்கப்படும் சிக்னல் ஆனது ரைசிங் ஏட்ஜ் பூஜ்யத்திலிருந்து ஒன்றுக்கு மாற்றம் செய்யும் பொழுது அதன் விளைவாக இந்த இரண்டு லயன்களுக்குபல்வேறுபட்ட பாதையை வழங்குகின்றது இதன் விளைவாக இந்தக் கட்டத்தில் உள்ள இந்த குறிப்பிட்ட வெளியீட்டிற்கு நாம் ஒரு பாதையை வழங்குகின்றோம் அது மற்ற பாதையை விட வேகமாக இருக்கும் நாம் முன்பே பார்த்தது போல டி ஃபிளிப் ஃப்ளாப்பில் இந்த வகையான கட்டமைப்பு உள்ளது இதை பயன்படுத்தி நம்மால் இரண்டு பாதைகளில் எது முதலில் சென்றடையும் என்பதை கண்டுகொள்ள முடியும் இதைப் பயன்படுத்தி நம்மால் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றுக்கும் மாற்றம் செய்ய முடியும் இந்த ஆர்பிட்டர் பி யூஎஃப்பில் உள்ள சவால் என்னவென்றால் எவ்வாறு மல்டிபிளக்ஸ்சரின் செலக்ட் லயனை தேர்ந்தெடுப்பது இப்போது நாம் அதற்கேற்ப 0 மற்றும் 1 க்கு இடையில் மாற முடியும் எனவே இதுவரையில் உள்ள உதாரணங்களில் பார்த்தோமேயானால் இங்கு 3 சுவிட்சுகள் இருப்பதைக் கருத்தில் கொள்ள வேண்டும் அதுமட்டுமல்லாமல் சேலஞ்ச் ஆனது 0 0 மற்றும் 1 ஆகும் எனவே சேலஞ்சை மாற்றினால் அது முக்கியமாக சிவப்பு மற்றும் நீல சிக்னல்களின் பாதையை மாற்றுகின்றது நீல சமிக்ஞைகள் மற்றும் அதன் விளைவாக வெளியீடு மாறக்கூடும் என்பதை நினைவில் கொள்க ஆகவேபாதை வேறுபட்டது என்பதால் இந்த இரண்டு சிக்னல்களில் எது வேகமாக இருக்கும் என்பதற்கான தேர்வும் வேறுபட்டிருக்கலாம் எனவே பி யூஎஃப்பின் வெளியீடும் மாறக்கூடும் எனவே ஒரு ஆர்பிட்டர் பி யூஎஃப்பை உருவாக்குவதற்கு நாம் ஒரு சேலஞ்சை வழங்க வேண்டும் மற்றும் இதைப் பொறுத்து வெளியீடு 0 மற்றும் 1 என்பதை தீர்மானிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு சாதனத்திற்கும் வழங்கப்படுகின்ற சேலஞ்சின் பாதைகள் ஒவ்வொன்றும் வேறுபட்டதாக இருக்கும் எனவே ஒரு சாதனத்தில் நாம் ஒரு ஆர்பிட்டர் பி யூஎஃப்பை பயன்படுத்துகின்றோம் மற்றும் ஒரு சேலஞ்சை வழங்குகின்றோம் அதற்கு அந்த ஆர்பிட்டர் பி யூஎஃப் 0 வெளியீட்டைக் கொடுக்கும் அதுமட்டுமல்லாமல் வேறு ஒரு சாதனத்தில் அதே மாதிரியான ஆர்பிட்டர் பி யூஎஃப்மற்றும் அதே மாதிரியான சேலஞ்சை வழங்கும் பொழுது அது வெளியீடு ஒன்றைக் கொடுக்கும் இதனால் இந்த தனித்துவமான தன்மை இதன் மூலம் பெறப்படுகின்றது எனவே இது மாதிரியான தன்மைகள் ஆதென்டிகேஷன் மற்றும் பிற நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தப்படுகிறது ஆகவே இது ஒரு ஆர்பிட்டர் பி யுஎஃப்புக்கான முடிவாகும் இந்த முடிவானது இந்த குறிப்பிட்ட கட்டுரை 2008 இருந்து பெறப்படுகிறது இது இரண்டு வெப்பநிலைகளுக்கான இன்டர் மற்றும் இன்ட்ரா சிப் தூரங்களைக் காட்டுகிறது இதில் ஒன்று 25 ° டிகிரி மற்றும் மற்றொன்று 85 ° டிகிரி எனவே இந்த முடிவுகள் ரிங் ஆசிலேட்டர் பி எஃப் முடிவுகளை ஒத்துள்ளது எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் அதே சேலஞ்ச்சுக்கான இன்டர் தூரம் 128 பிட் ரெஸ்பான்ஸ்சுக்கு சராசரியாக 64 ஆக உள்ளது எனவே இரண்டு வெவ்வேறு ஆர்பிட்டர் பி யுஎஃப்புகளுக்கு ஒரே சேலஞ்சை வழங்கினால் ரெஸ்பான்ஸ் ஆனது சுமார் 64 பிட்களால் மாறுபடும் இதேபோல் 128 பிட் ரெஸ்பான்ஸ்சுக்கு இன்ட்ரா சிப் தூரம் 16 க்கும் குறைவாக உள்ளது மற்றும் உள்ளீட்டு நிகழ்வுகளில் வெப்பநிலை ரெஸ்பான்ஸ்சை அதிகம் பாதிக்காது ஆகவே இதன் பொருள் என்னவென்றால் ஒரே சாதனத்திற்கு ஒரே மாதிரியான சேலஞ்ச்சை பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் அதாவது நேரம் மாற்றம் வெப்பநிலை மாற்றம் அல்லது நீண்ட காலத்திற்குப் பிறகு அல்லது மற்றும் பல நிபந்தனைகளுடன் வழங்கினால் ரெஸ்பான்ஸ் ஆனது மிகவும் ஒத்ததாக இருக்கும் ஆகவே நாம்முன்பு பார்த்தவைகள்என்னவென்றால் இரண்டு பப்கள் ரிங் ஆசிலேட்டர் பி எஃப் மற்றும் ஆர்பிட்டர் பி எஃப் மற்றும் இப்போது நாம் பார்ப்பது என்னவென்றால் அவற்றில் இரண்டை ஒப்பிட்டு இரண்டின் பண்புகள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் ரிங் ஆசிலேட்டர் பி எஃப்பில் இந்த இரண்டு மல்டிபிளெக்சர்கள் உள்ளன மற்றும் என் பிட் சேலஞ்ச் ஆனது அடிப்படையில்இந்த இரண்டு ரிங் ஆசிலேட்டர்களில் ஒரு ஜோடியைத் தேர்ந்தெடுக்கிறது எனவேசேலஞ்சுகளின் எண்ணிக்கை என் தேர்வு 2 ஆகும் மறுபுறம் ஆர்பிட்டர் பி எஃப்பில் செலக்ட் லையனை பயன்படுத்தி சேலஞ்ச்சை தேர்ந்தெடுக்கிறோம் மேலும் N சுவிட்சுகள்அதாவது ஆர்பிட்டர் சுவிட்சுகள்இருந்தால் சேலஞ்சுகளின் எண்ணிக்கை 2N ஆகும் ஆகவே ஆர்பிட்டர் பி எஃப்பில் சாத்தியமான சேலஞ்சுகளின் எண்ணிக்கை 2N ஆகும் ஆகவே சேலஞ்களின் எண்ணிக்கையை அடிப்படையாகக் கொண்டு இந்த பி எஃப்களை பலவீனமான பி எஃப் என வகைப்படுத்துகிறோம் ஏனெனில் இது மிகச் சிறிய எண்ணிக்கையிலான சேலஞ்ச்களைக் கொண்டுள்ளது உண்மையில் சேலஞ்ச்கள் ரிங் ஆசிலேட்டர்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து லீனியர்லி டிபெண்டன்ட் ஆக உள்ளது அல்லது வலுவான பி எஃப் அதாவது ஆர்பிட்டர் ஏனெனில் சாத்தியமான சேலஞ்சுகளின் எண்ணிக்கை ஆர்பிட்டர் சுவிட்சுகளின் எண்ணிக்கையுடன் அதிவேகமாக தொடர்புடையவை ஆகவே இவை பலவீனமான பி எஃப்களின் பண்புகள் ஆகும் முதலாவதாக பலவீனமான பி எஃப்களுக்கு மிகச் சிறந்த இன்டர் மற்றும் இன்ட்ரா வேறுபாடுகள் இருப்பதைக் காணலாம் ரிங் ஆசிலேட்டரில் நாம் கண்டது போல ஒப்பீட்டளவில் சில சவால் நிறைந்த ரெஸ்பான்ஸ் முறைகள் உள்ளனமற்றும் இந்த காரணத்தினால் சிஆர்பிக்கள் அல்லது சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் பேர்ஸ்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் மேலும் தாக்குபவருக்கு அதை வெளிப்படுத்த முடியாது ஏனெனில் இதுபோன்ற சிஆர்பிகளின் எண்ணிக்கை மிகக்குறைவாகவே உள்ளது எனவே அடிப்படையில் பலவீனமான பி எஃப்கள்கிரிப்டோகிராஃபிக் கீகளை உருவாக்குவதற்குப் பயன்படுத்தப்படுகின்றன அவை பொதுவாகப் பயன்படுத்தப்படுவது போன்றபிறஎன்கிரிப்ஷன் திட்டங்களுடன் இது ஒன்றாகப் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் அவை பொதுவாக தனியாக பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் பொதுவாகபிற கிரிப்டோகிராஃபிக் திட்டங்களுடன் அதாவது என்கிரிப்ஷன் அல்லது எச்எம் ஏ சிமற்றும் பலவற்றுடன் இணைக்கப்பட்டுஅதன் மூலமாக சி ஆர் பியை மறைகின்றது ஆகவே பலவீனமான பி எஃப்களின் சிக்கல் என்னவென்றால் வெவ்வேறு சேலஞ்ச்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் தாக்குபவர் இந்த சேலஞ்ச்கள் அனைத்தையும் கணக்கிட முடியும் மேலும் ஒவ்வொரு சாதனத்திற்கும் தாக்குபவர் அனைத்து சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் பேர்ஸ்களுக்குதரவுத்தளத்தையும் உருவாக்க முடியும் எனவே எந்தவொரு சேலஞ்ச்சுக்கும் தாக்குபவர் தனது தரவுத்தளத்தில் இருந்து ரெஸ்பான்ஸ்சை வழங்க முடியும் எனவே பலவீனமான பி எஃப்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான வரையறுக்கப்பட்ட பயன்பாடுகள் உள்ளன இப்போது நாம் பார்த்தபடி வலுவான பி எஃப்களில்ஏராளமான சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் பேர்ஸ்கள் உள்ளன உண்மையில் அதாவது சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் பேர்ஸ்களின் எண்ணிக்கை ஆனது ஆர்பிட்டர் பி எஃப்களில் உள்ள ஆர்பிட்டர் சுவிட்சுகளின் எண்ணிக்கையை பொருத்து அதிக எண்ணிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றது இதன் காரணமாக தாக்குபவர் அனைத்து சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் பேர்ஸ்களையும் கைப்பற்ற முடியாது அல்லது தாக்குபவர் இந்த சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் பேர்ஸ்களின் தரவுத்தளத்தை உருவாக்க முடியாது என்றும் கருதப்படுகிறது எனவே பயன்படுத்தப்பட்ட சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் பேர்ஸ்களை அனைவருக்கும் பயன்படுத்தும் வகையில் பொதுவாக்கலாம் மற்றும் பொதுவாக இந்த வலுவான பி எஃப்புக்கு கிரிப்டோகிராஃபிக் திட்டம் தேவையில்லை ஏனெனில் இங்கே எந்த ரகசியமும் சேமித்து வைக்க வேண்டிய அவசியமில்லை எனவே இத்துடன் இந்த விரிவுரையை நிறைவு செய்கின்றோம் அடுத்த விரிவுரையில் பி எஃப்பின் மூன்றாம் பகுதி எந்தவொரு கிரிப்டோகிரபி அல்லது சீக்ரெட் கீகள் பயன்படுத்தாமல் ஆதென்டிகேஷனை பெறுவது என்பதைப்பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதுமட்டுமல்லாமல் இந்த ஆதென்டிகேஷன் திட்டத்தின் மூலமாக என்னென்ன சிக்கல்கள் ஏற்படுகின்றன அவற்றை எவ்வாறு தீர்த்து வைப்பது என்பன போன்ற பலவற்றை விவாதிக்க இருக்கின்றோம் நன்றி